வணக்கம் மாணவர்களே டிசாஸ்டர் ரெகவரி அண்ட் பில்ட் பேக் பெட்டர் வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் எனது பெயர் ராம் சதீஷ் பசுபுளேட்டி நான் ஐஐடி ரூர்கேயில் கட்டிடக்கலை மற்றும் திட்டமிடல் துறை உதவி பேராசிரியராக உள்ளேன் இன்று பேரழிவு மீட்பை எவ்வாறு கற்பிப்பது மற்றும் கட்டுமான சுற்றுச்சூழல் கல்வியை எவ்வாறு சிறப்பாக உருவாக்குவது என்பது பற்றி நாம் விவாதிக்க உள்ளோம் எனவே இந்த விரிவுரை சுமார் 2 தசாப்தங்களாக எனது சொந்த அனுபவங்களின் அடிப்படையில் தயாரிக்கப்படுகிறது நான் ஒரு மாணவனாகவும் பல்வேறு கலாச்சார மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் ஆசிரியராகவும் ஈடுபட்டுள்ளேன் பாடத்திட்டத்தில் பின்பற்றப்பட்ட பேரிடர் முறைகள் எவ்வாறு கல்வியில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது உண்மையில் என்னால் செயல்படுத்தப்பட்ட பேரழிவு அபாயக் குறைப்பு மற்றும் திட்டமிடல் மீண்டும் சிறப்பாக உருவாக்குதலில் கட்டிடக்கலை மாணவர்களுக்கு குறிப்பாக கட்டுமான சுற்றுச்சூழல் நிபுணர்களுக்கு கற்பிப்பது எப்படி என்பதற்கான பல்வேறு முறைகளை இந்தியா இங்கிலாந்து மத்திய தரைக்கடல் நாடுகள் மற்றும் ஸ்வீடனில் நான் சோதித்துப் பார்க்கிறேன் எனவே மிதமான காலநிலை மற்றும் வெப்பமண்டல காலநிலைகள் மத்திய தரைக்கடல் தட்பவெப்பநிலைகள் மற்றும் ஆர்க்டிக் காலநிலைகள் ஆகியவற்றில் பணியாற்றுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை இது எனக்குக் கொடுத்துள்ளது எனவே இந்த DRRஐக் கற்பிப்பதில் பல்வேறு கருவிகள் மற்றும் முறைகளை சோதித்துப் பார்க்கிறேன் எனவே ஒரு வகையான சுருக்கமான புரிதலைக் கொண்டுவர முயற்சிக்கிறேன் நான் நடைமுறைப்படுத்தியவை மற்றும் அதன் மூலம் நான் கற்றுக்கொண்டவைகளையும் கூறுவதற்கு முன்னர் அதன் கல்வி கூறுகளைப் பற்றிய கோட்பாடுகளை சுருக்கமாக உங்களுக்கு தருகிறேன் கட்டடக்கலை நிகழ்வில் தற்போதைய யுகத்தில் இது எவ்வாறு கடுமையாக மாறுகிறது அதன் அச்சுறுத்தல்கள் என்ன இதன் விளைவாக இந்த DRRஐ எவ்வாறு கட்டுமான சுற்றுச்சூழல் கல்வியில் அதைப் பார்க்க வேண்டும் கட்டடக்கலை திட்டமிடல் அல்லது நகர்ப்புற வடிவமைப்பு பற்றி நாம் தொடங்கும் போது கட்டுமான சுற்றுச்சூழல் தொடர்புடைய இந்த ஆய்வுகளில் கடந்த காலங்களில் இருந்த கட்டிடக்கலையின் நினைவுச்சின்னத்தைப் பற்றி நாம் பெரும்பாலும் பேசினோம் பெர்னார்ட் ஸ்மித்தின் வேலை ஒரு வட்டிகன் நகர பிளாசாவிலும் அது டியோமோவிலும் தெரியும் ஆகவே இவற்றை கட்டிய சிறந்த கட்டிடக் கலைஞர்கள் கட்டிடக் கலைஞர்களின் குரு ஆவர் நாம் அனைவரும் இந்த கட்டிடக்கலை பற்றி ஆய்வு செய்தோம் இந்த கட்டடக்கலை படிப்புகளில் வடிவமைப்பு கூறுகளிலிருந்து தொடங்கி பயிற்சியின் வெவ்வேறு பிரிவுகள் மற்றும் கட்டுமான கூறு கட்டமைப்பு கூறு சேவை கூறு மற்றும் வரலாற்று கூறுகள் உள்ளன ஒவ்வொரு கூறுகளையும் வேறுபட்ட அம்சத்தில் தனித்தனியாக முடித்து அவற்றை ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் உள்ளது மேலும் கற்றுக்கொள்வதை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பது தொலைந்து போகிறது கட்டடக்கலை புரிதலின் வரலாற்று காலங்களிலிருந்து மக்கள் கட்டிடக் கலைஞர்களின் குருவின் கீழ் பணிபுரிந்தனர் அவர்கள் கட்டிடக்கலையை கற்றுக்கொண்டது இப்படி தான் ஆனால் ஃபிராங்க் லாயிட் ரைட் அல்லது லூயிஸ் கான் நவீன யுகத்தில் நீங்கள் மீண்டும் மக்களை ஒரு வகையான நட்புடன் அணுக வேண்டும் என்று கூறுகின்றனர் இந்த குருவிடமிருந்து அவர்கள் எவ்வாறு கற்றுக்கொள்கிறார்கள் குருவிடமிருந்து கற்றுக்கொள்வதில் பௌஹாஸில் கூட ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் அதைத்தான் லூயிஸ் கானும் கூறுகிறார் பள்ளிகள் ஒரு மரத்தின் அடியில் ஒரு மனிதனுடன் தொடங்கின ஒரு ஆசிரியர் மாணவர்கள் சிலருடன் அவர் அறிந்தவற்றை விவாதித்தார் இது அவர் கொண்டுவரும் மிக நெருக்கமான உறவாகும் இந்த தொடர்புகளின் விளைவாக கட்டடக்கலையின் நட்பு வட்டாரம் அல்லது மாணவர்களிடம் ஒரு சில சித்தாந்தங்களை சோதித்துப் பார்க்க முயன்றார் பின்னர் ஒரு குறிப்பிட்ட முடிவெடுக்கும் செயல்முறைக்கு வந்தார் அதனால் தான் இந்த கல்வி ஒரு வகுப்பறையில் நடக்கும் பொறியியல் விஷயத்தைப் போலல்லாமல் கட்டிடக் கலைஞர்களாகவும் திட்டமிடுபவர்களாகவும் நாம் உண்மையான சூழ்நிலைகள் மற்றும் அதன் உளவியல் அம்சங்கள் மற்றும் அதன் நடத்தை அம்சங்கள் மற்றும் நிதி அம்சங்களைக் கையாளுகிறோம் கட்டுமான சுற்றுச்சூழல் ஆய்வுகளில் பல்வேறு பரிமாணங்கள் உள்ளன அதனால்தான் இந்த வகையான பயிற்சி பின்பற்றப்பட்டுள்ளது லூயிஸ் கான் ஒரு தனிநபரின் இந்த யோசனையைப் பற்றி பேசுகிறார் தனிநபர் பல நபர்களுடன் தொடர்புகொண்டு விவாதித்து பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் சரிபார்த்தல் மற்றும் எதிர் சரிபார்த்தல் மூலம் யோசனைகளை ஏற்றுக்கொள்ளும்போது மட்டுமே புத்திசாலித்தனமாக வாழ்க்கை மற்றும் வாழ்க்கை முறைகளில் அவை உருவாக்கும் செயல்திறன் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன இந்த யோசனையை நீங்கள் எவ்வாறு உருவாக்குகிறீர்கள் இந்த யோசனையை நீங்கள் எவ்வாறு தொடர்புகொள்கிறீர்கள் இதை எவ்வாறு சரிபார்க்கிறீர்கள் இதை எவ்வாறு எதிர்கொள்கிறீர்கள் எப்படிப் பார்க்கிறீர்கள் அதை எவ்வாறு அனுபவித்து வருகிறீர்கள் அது எவ்வாறு நடந்துகொள்கிறது அதன் பதிலளிக்கக்கூடிய முறை என்ன மக்கள் அதற்கு எவ்வாறு பதிலளிக்கிறார்கள் கற்றல் செயல்முறை எவ்வாறு நிகழ்கிறது என்பது உங்களுக்குத் தெரியும் ஒரு கட்டிடக்கலை ஆய்வு பற்றி நாம் பேசும்போது நாங்கள் பெரும்பாலும் எங்கள் மாணவர்களை கட்டுமானம் சார்ந்த நோக்கத்திற்கு வழிநடத்துகிறோம் ஆனால் கட்டிடம் என்பது ஒரு கட்டிடக்கலையின் வடிவம் மட்டுமல்ல அந்த இடத்திற்கு அர்த்தங்களைக் கொடுக்கும் கலாச்சார அமைப்பையும் கொண்டது என்பதை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக ஜீன் மேரி டிஜிபாவ் கலாச்சார மையமான ரேஞ்சர் பியானோவைப் பற்றி நாங்கள் பேசினோம் இது ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு பழங்குடியினரின் புரிதலை கட்டடக்கலை அம்சங்களுக்குள் கொண்டு வருவது பற்றி பேசுகிறது இதேபோல் சண்டிகரில் இருக்கும் சுதந்திரத்திற்குப் பிந்தைய கட்டிடக்கலை பற்றி நாம் பேசும்போது இந்திய சூழ்நிலையில் மேற்கத்திய தத்துவங்களுடன் ஒரு நவீன பார்வையில் ஜனநாயகம் மற்றும் சம வாய்ப்புகளுக்கான நோக்கங்களையும் வேலை செய்யும் முறையையும் அவர்கள் அந்த தளத்தில் எவ்வாறு புரிந்துகொண்டார்கள் இவை அனைத்தும் ஒரு கட்டடக்கலை சமூகத்தை புரிந்துகொண்ட விதத்தில் சமூகங்களை கையாண்ட விதத்தில் செயல்முறையின் மாற்றத்தை அவர்கள் இவ்வாறு புரிந்துகொண்டார்கள் முன்னதாக இது மிகவும் தனித்துவமான செயல்முறையாக இருந்தது ஆனால் இப்போது அது படிப்படியாக ஒற்றையிலிருந்து பகிரப்பட்ட நோக்கங்களுக்கு மாறிவிட்டது பகிரப்பட்ட நோக்கங்களைப் பற்றி நாம் பேசும்போது நகர்ப்புற வடிவமைப்பு அல்லது முதுநிலை கட்டிடக்கலை போன்ற பல முக்கியமான படிப்புகளைப் பற்றி பேசுகிறோம் 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் 1850 களின் லிவர்பூலிலும் நகர சம்பந்தமான வடிவமைப்பு படிப்புகளைத் தொடங்கியுள்ளார்கள் இந்த குறிப்பிட்ட பாடநெறி உள்ளது எனவே திட்டமிடல் செயல்பாட்டில் பங்குதாரர்களை வடிவமைப்பு செயல்முறைக்கு கொண்டு வருவது பற்றி அவர்கள் பேசுகிறார்கள் ஒருமை நோக்கில் இருந்து பகிரப்பட்ட நோக்கத்திற்கு நாம் செல்ல வேண்டியது மிகவும் முக்கியம் ஏனென்றால் ஒரு ஒற்றை நோக்கு செயல்முறை வெளிப்படையாக தோல்வியுற்றதை பல நேரங்களில் அவர்கள் கவனித்தார்கள் மேலும் பல்வேறு பயனாளிகள் குழுக்கள் பங்குதாரர்கள் முடிவெடுக்கும் அதிகாரிகள் ஆகியோரின் கணக்கை கவனத்தில் கொள்ள வேண்டும் நமது தற்போதைய உலகமயமாக்கப்பட்ட சூழலில் நமது சமூகம் குறைந்தபட்சம் இந்தியாவில் எவ்வாறு மாறியுள்ளது என்பதைப் பார்க்க வேண்டும் ஸ்ரீனிவாஸ் சமஸ்கிருதமயமாக்கல் மேற்கத்தியமயமாக்கல் மற்றும் காலனித்துவம் மற்றும் தொழில்மயமாக்கல் மற்றும் தொழில்துறைமயமாக்கல் நவீனமயமாக்கல் ஆகியவற்றைப் பற்றி பேசுகிறார் நாம் உலகமயமாக்கலில் வாழ்கிறோம் ஆனால் இன்னும் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான இடைவெளி எப்போதும் அதிகரித்து வருகிறது ஏழைகளுக்கு சவால்கள் உள்ளன பணக்காரர்களுக்கும் சவால்கள் உள்ளன இது மிகவும் மாறுபட்ட சவால்கள் இது இரு குழுக்களும் இன்று எதிர்கொள்ளும் மிகவும் ஒப்பிடமுடியாத சவால்கள் ஏழைகளின் வறுமைக் குறைப்பு என்பது பேரழிவு அபாயக் குறைப்பின் அடிப்படையாகும் மேலும் பணக்காரர்களைப் பற்றி நாம் பேச வேண்டியிருக்கும் போது அது நன்கு திட்டமிடப்பட்ட குடியேற்றத்தின் வடிவத்தில் இருந்தாலும் நன்கு திட்டமிடப்பட்ட நகரமாக இருந்தாலும் சரி அது நன்றாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது அது ஒரு கட்டிடத்தில் இருந்தாலும் அது ஒரு நகரமாக இருந்தாலும் இந்த நகரம் எந்த சூழ்நிலையில் திட்டமிடப்பட்டுள்ளது என்பதையும் இன்று மட்டுமல்ல நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு அது எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் ஒருவர் கவனிக்க வேண்டும் எனவே திட்டமிடலில் இத்தகைய கவனம் வேண்டும் நாங்கள் போரின் நிலையிலும் வாழ்கிறோம் நாங்கள் போட்டியிடும் நிலையிலும் வாழ்கிறோம் அங்குதான் நிக்கோசியாவின் உதாரணம் இருக்கிறது ஒரு நகரங்கள் 2 நாடுகளாக எவ்வாறு உடைக்கப்பட்டன என்பது உங்களுக்குத் தெரியும் இது இரண்டு நாடுகளுக்கு சொந்தமானது ஒன்று துருக்கிய குடியரசான வடக்கு சைப்ரஸ் சைப்ரஸின் கிரேக்க பகுதிதான் நிக்கோசியா மற்றும் வடக்கில் இடது கடற்கரை பகுதி உள்ளது இந்த நிலைமைகளில் சேவைகளை எவ்வாறு செயல்படுத்துவது இயற்கையான அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவுகளில் DRRஐப் பற்றிய முழுமையாக எப்படி புரிந்துகொள்வது நாம் எவ்வாறு ஒப்புதலை மீண்டும் கொண்டு வர வேண்டும் நம்மிடம் உள்ள சில சவால்களை எதிர்கொள்ள ஏழைகளுடன் பணிபுரிந்த லாரி பேக்கர் போன்ற பெரிய மனிதர்கள் குறிப்பாக குறைந்த விலை தொழில்நுட்பங்களை உருவாக்கினர் உள்ளூர் கொத்தனார்களுடன் நாம் எவ்வாறு பணியாற்ற முடியும் உள்ளூர் கொத்தனாரை எவ்வாறு பயிற்றுவிப்பது இந்த சமூகங்களை நாம் எவ்வாறு ஈடுபடுத்தலாம் என்பதற்கான சில கீழிருந்து மேல் செல்லும் அணுகுமுறைகளை கட்டமைக்க சில உள்நாட்டு முறைகளை உருவாக்குவது ஒரு யோசனையாகும் ஆனால் அதே அம்சத்தில் இந்த முயற்சிகளின் நீண்டகால தழுவலையும் நாம் பார்க்க வேண்டும் எடுத்துக்காட்டாக ஜங்கிள் சுலாவில் லாரி பேக்கர் வலது புறத்தில் வடிவமைத்தார் ஆனால் சமூகங்கள் என்ன உருவாக்கியுள்ளன என்பதை நீங்கள் காணலாம் லாரி பேக்கர் சரியாக வடிவமைத்ததைக் கண்டுபிடிப்பதில் கூட மிகப் பெரிய சிரமம் உள்ளது எனவே இது உண்மையில் அந்த நாளில் உள்ள கட்டிடக்கலை நோக்கத்திற்கு இடையே சில இடைவெளி இருப்பதைக் காட்டுகிறது ஒரு நோக்கத்திற்கு சமூகங்கள் எவ்வாறு பதிலளித்தன என்பதற்கு நடைமுறையில் இருக்கும் பல்வேறு திட்டங்கள் காரணமாக இருக்கலாம் பல்வேறு நிதி வரவுகள் மற்றும் பல்வேறு தேவைகள் மற்றும் கோரிக்கைகள் காரணமாக இருக்கலாம் எனவே இது அனைத்தும் மிகவும் சிக்கலான நிகழ்வு என்று நான் நினைக்கிறேன் இதேபோல் ஹுன்னர்ஷாலா போன்ற சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மக்கள் மற்றும் கட்டிடக்கலை மாணவர்களுக்காக பல்வேறு கோடைகால பயிற்சி வகுப்புகளையும் ஏற்பாடு செய்கின்றன சமூகங்களுடன் ஒருவர் இருப்பது மற்றும் சமூகங்களுக்காக பணியாற்றுவது மூலம் கற்றுக் கொள்ள முடியும் அங்கு இருக்கும் மாணவர்கள் வெளி உலகத்துடன் தொடர்புகொண்டு கற்பது சமூகத்திற்கும் பயனளிக்கும் இது செலவையும் குறைக்கும் இரண்டு அம்சங்களிலும் வெற்றி நிலைமை உள்ளது இப்போது வரை எங்கள் வடிவமைப்பு முறையும் கற்பித்தலும் ஒரு ஒற்றை நோக்கில் இருந்து பகிரப்பட்ட நோக்கத்திற்கு எவ்வாறு முன்னேறியுள்ளன என்பதைப் பற்றி நான் பேசிக் கொண்டிருந்தேன் எனவே எங்கள் மாணவர்களை ஈடுபடுத்துவதை நாங்கள் தொடங்கினோம் பன்முகத்தன்மையை நிவர்த்தி செய்வது போல நீங்கள் எதையாவது திட்டமிடும்போது அது ஒரு சாதாரண மனிதனுக்கு மட்டுமல்லாமல் எவ்வாறு வித்தியாசமாக திட்டமிடப் போகிறீர்கள் என்பதையும் காண வேண்டும் ஒரு குழந்தைக்கு ஒரு வயதான மனிதருக்கு பார்வையற்றவருக்கு மாற்றுத்திறனாளிக்கு என்று திட்டமிடுகிறீர்கள் எனவே நாங்கள் ஒருவிதமான பட்டறைகளைச் செய்தோம் அங்கு மக்கள் சாராம்சத்தையும் வேறுபட்ட திறமை வாய்ந்தவர்களின் முக்கியத்துவத்தையும் மக்கள் உணருகிறார்கள் இதன் மூலம் அவர்களின் தேவைகள் என்ன என்பதை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும் இது ஒரு முக்கியமான உணர்திறன் அந்த செயல்முறையை நாங்கள் செய்ய முயற்சிக்கிறோம் மேலும் எனது சொந்த ஆய்வில் நாங்கள் மன வரைபடங்களைச் செய்தோம் மேலும் சில மாணவர்களிடம் உள்ள சில நுட்பங்களும் மன வரைபடங்களை எடுப்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மன வரைபடங்களை எவ்வாறு பகுப்பாய்வு செய்வது மற்றும் மன வரைபடத்தை ஒருவர் எடுக்கக்கூடிய பல்வேறு வழிகள் என்ன இது அடுத்த தலைமுறைக்கு நாம் கொடுக்கும் சில கற்றல் முறைகள் ஆகும் எனவே உண்மையில் நான் ஒரு மாணவனாக இருந்தபோது ஒரு மன வரைபடம் பற்றி யாரும் எனக்கு கற்பிக்கவில்லை ஆனால் எனது ஆராய்ச்சியில் நான் அதைக் கற்றுக்கொண்டபோது நான் அதை என் மாணவர்களுக்கு அனுப்ப முனைகிறேன் பின்னர் எனது மாணவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் வித்தியாசமான புதுமையான முறையில் வெவ்வேறு சூழல்களில் அவர்கள் அதை வேறு விதமாக செய்கின்றனர் அறிவு ஒரு தலைமுறையிலிருந்து மற்ற தலைமுறைக்கு மாறியது இப்படிதான் உதாரணமாக அவர் எனது இளங்கலை மாணவர் பியூஷ் உத்தரகாஷியில் பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் ஒரு ஆய்வறிக்கை செய்து கொண்டிருந்தார் இது ஒரு கட்டுப்பட்ட கிராமம் எனவே இது ஒரு சிறிய இளங்கலை ஆய்வுக் கட்டுரை அவர் ஒரு கிராமத்தின் மீள்குடியேற்றத்தைப் பார்த்துக்கொண்டிருந்தார் பின்னர் அவர் அதைப் பார்த்துக் கொண்டிருந்த விதத்தின் அடிப்படையில் நான் அவரை கிராமத்திற்கு அழைத்துச் சென்றேன் சமூக வரைபடத்தை அவர் உருவாக்கினார் அங்கே அவர் பலரிடம் விபரங்களை கேட்டு பின் கிராமத்தின் சில வரைபடங்களைக் கொடுத்தார் பின்னர் அவர்கள் அவரிடம் இந்த கிராமத்தில் முக்கியமான பிரச்சினைகள் என்ன என்பது உங்களுக்கு எப்படி புரிந்தது என்று கேட்டார்கள் மக்கள் அதை மேப்பிங் செய்யத் தொடங்கினர் இந்த மழைக்காலத்தில் நிறைய நீர் வெளியேறுகிறது இங்கு பனி குவிந்து கிடக்கிறது இங்கு ஒரு டயல் அப் மாதிரி கட்டிடங்கள் உள்ளன எனவே அந்த வகையில் சமூகங்களும் தங்கள் சொந்த பாதிப்புகளைப் பற்றி சில புரிதல்களைக் கொண்டுள்ளன நாங்கள் செய்ய முயற்சித்த இரண்டாவது அம்சம் அந்த மட்டத்தில் அவர் வீட்டின் பல்வேறு சூல்நிலைகள் மற்றும் முழு குடியேற்றத்திற்குரிய பல்வேறு சமூக வரிசைமுறைகளை அறிந்து கொள்ள வேண்டியுள்ளது இது ஒரு ஜாட் சமூகமா திட்டமிடப்பட்ட சாதி சமூகமா போன்றவற்றை வரைபடமாக்கினோம் அவை எப்படி எப்படி பிரிக்கப்படுகின்றன அவை எவ்வாறு ஒருங்கிணைக்கப்படுகின்றன என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பின்னர் தனிப்பட்ட தளவமைப்பின் அடிப்படையில் சில வகையான சிறிய தொகுதிகளை உருவாக்க முயற்சித்தோம் பின்னர் சமூகத்துடன் தொடர்பு கொள்ள முயற்சி செய்யுங்கள் வீட்டிற்கு வெளியே ஒரு கழிப்பறை கால்நடைகளை வளர்ப்பதற்கான இடம் தேவைப்படுகின்றன சுவாரஸ்யமாக இது ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பாகும் தங்கள் வீட்டின் முன் மற்றொரு சமூகத்தை வைத்திருப்பதில் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை ஆனால் அவர்கள் தங்கள் வீட்டின் பின்புறம் இருப்பதில் அவர்கள் மகிழ்ச்சியடைந்தார்கள் ஆனால் வடிவமைப்பாளர் அவற்றை முன்னால் வைத்திருந்தால் சில சர்ச்சைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன ஆனால் குறைந்த பட்சம் அந்தச் செயல்பாட்டில் நீங்கள் பின்புறத்தில் வைத்திருக்கும் தருணம் நீண்டகால தொடர்பினை ஒரு நீண்டகால செயல்பாட்டில் உருவாகக்கூடும் மேலும் தழுவல் செயல்முறையைப் பற்றி மாணவர்களுக்கு நாம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் ஏனென்றால் நாம் ஒரு பேரழிவைப் பற்றி பேசும்போது இது நிகழ்வு மட்டுமல்ல நிவாரணத்தைப் பற்றியது மட்டுமல்ல மறுவாழ்வு பற்றியது மட்டுமல்ல புனரமைப்பு பற்றியது மட்டுமல்ல ஆனால் சமூகங்கள் தங்கள் கலாச்சாரத் தேவைகளுக்கு ஏற்ப எவ்வாறு மாற்றியமைக்கப்பட்டன என்பதற்கு சமூகங்கள் எவ்வாறு தங்கள் வீடுகளை மாற்றியுள்ளன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு பூஜை அறையாக மாற்றப்பட்ட ஒரு கழிப்பறை இது பாரம்பரிய வடிவங்களுக்கு மாற்றப்பட்ட தரப்படுத்தப்பட்ட குடியிருப்பு இங்குதான் கட்டிடக்கலை ஒரு கலாச்சார அணுகுமுறையுடன் முழு கட்டமைப்பையும் நன்கு புரிந்து கொள்ள முடியும் பெரும்பாலான அறிக்கைகள் கூறியது என்னவென்றால் ஒரு படத் திட்டத்தில் அல்லது ஒரு மாதிரியில் பொதிந்துள்ள சில இலட்சியங்களை அபூரணமாக அடைய சூழல்கள் கட்டமைக்கப்படுவதற்கும் வடிவமைப்பதற்கும் முன்பே சிந்திக்கப்படுகின்றன இந்த கலந்துரையாடலைப் போலவே நான் ஒரு விரிவுரையிலும் நகரும் கிருணா பற்றி விளக்கினேன் அங்கு ஒரு சுரங்க நகரம் உள்ளது மக்கள் இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள் முழு நகரமும் இடமாற்றம் செய்யப்படுகிறது ஆனால் இப்போது டிஜிட்டல் கருவிகளைப் பார்க்கும்போது VRருடன் மெய்நிகர் யதார்த்தமும் உள்ளது இப்போது மக்கள் ஒரு மேசையில் உட்கார்ந்துகொண்டே திட்டமிடலை உருவாக்குகிறார்கள் கருவிகள் செயல்பட்டு வருவதையும் இந்த குறிப்பிட்ட நகரத்தை எவ்வாறு திட்டமிட முடியும் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் உயர் வழி திட்டத்தையும் திட்டமிடலாம் அங்கு தான் மக்கள் வேறுபட்ட கருத்தைப் பெறுகிறார்கள் யார் வேண்டுமானாலும் நகர்ப்புற திட்டமிடுபவர்களாக மாறலாம் அது எப்படி சாத்தியமாகும் ஒருவர் யதார்த்தங்களை அதன் புள்ளிவிவரங்கள் சமூகவியல் பொருளாதாரம் உள்கட்டமைப்பு அம்சம் கொள்முதல் அம்சம் போன்ற பல விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இது மெய்நிகர் யதார்த்தத்திலிருந்து மட்டுமல்ல என்பது அதை பார்த்தால் புரியும் தொழில்நுட்பம் மாறும் என்பதால் பல உள்ளன முன்னதாக இவை அனைத்தும் கை கருவி தொழில்நுட்பங்களுடன் செய்யப்பட்டன சிறிது காலம் கழித்து அவை இயந்திர கருவி தொழில்நுட்பத்திற்கு மாறின இப்போது இந்த நிலை தகவல் கருவி தொழில்நுட்பத்திற்கு மாறிவிட்டது எனவே இது வடிவ தலைமுறைக்கு அதிக கவனம் செலுத்துகிறது இன்று நகர அபிவிருத்தியுடன் வீடுகளை நகர்ப்புற வடிவமைப்பு எதுவாக இருந்தாலும் நாம் அனைவரும் ஒரே மென்பொருளைக் கொண்டு செய்கிறோம் அது ஒரு விவசாய வீடு ஒரு தொழிலதிபர் வீடு அல்லது அது இந்த மென்பொருட்களிலிருந்து நாம் பெறும் டெம்ப்ளேட்கள் மூலம் அதைப் பயன்படுத்த முயற்சிக்கிறோம் ஆனால் இந்த டெம்ப்ளேட்டுடன் ஒரு மாணவர் எவ்வளவு கற்கிறார் என்பதும் ஒரு பெரிய கேள்வி ஏனென்றால் அவர் முன்பு பௌதீக வடிவத்தில் தொடர்பு கொள்ளும்போது எந்த வகையான மரங்கள் எந்த வகையான தாவரங்கள் எந்த வகையான விலங்கினங்கள் ஒரு மணம் வாசனை கூட ஒரு பெரிய வித்தியாசத்தை தந்தது அதன் பாடத்திட்டத்தைப் பற்றி நாம் பேசும்போது அஷ்ரப் சலாமா 2 செட் கல்வி அணுகுமுறைகளைப் பற்றி பேசுகிறார் இயக்கவியல் கற்பித்தல் மற்றும் ஒழுங்குமுறை சார்ந்த கற்பித்தல் இங்கே பள்ளிகள் பாடத்திட்டம் தரம் பாடங்கள் படிப்புகள் பற்றிப் பேசுகிறோம் ஆனால் இங்கே இது மிகவும் முக்கியமானது அவை எவ்வாறு சமூகத்திற்கு பொருத்தமானவை என்பதை பார்க்க வேண்டும் மதிப்பீட்டைப் பொறுத்தவரை தரத்தை அதிகரிப்பதற்கான மதிப்பீட்டைப் பற்றி நாங்கள் பேசுகிறோம் இது தீர்ப்பைப் பற்றியது மட்டுமல்ல அவற்றை C பிளஸ் அல்லது C மைனஸ் போன்ற தரப்படுத்துவதன் மூலம் தரத்தை அதிகரிக்க மதிப்பீடு செய்கிறது அவர்களின் திறன்களை நாம் எவ்வாறு மேம்படுத்தலாம் பேரழிவு அபாயக் குறைப்பைக் கற்பிக்கும் போது கூட ஒரு ஆசிரியர் கவனிக்க வேண்டியது இதுதான் சில சிந்தனை செயல்முறையை நாம் எவ்வாறு கொண்டு வர முடியும் இதனால் அவர் பேரழிவு சூழலைப் புரிந்துகொண்டு சிறந்த சூழலை மீண்டும் உருவாக்க முடியும் வளரும் நாடுகள் பலவற்றிலும் இன்னொரு சிக்கல் உள்ளது இது பொதுவானது பெரும்பாலான மாணவர்கள் இது உண்மை என்று நம்புவதற்கான போக்கில் வளர்ந்திருக்கிறார்கள் எனவே எல்லாவற்றையும் கேள்வி கேட்பதற்கான சில முக்கியமான அணுகுமுறைகளையும் நாம் உருவாக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அது ஒரு சிந்தனையை உருவாக்குகிற செயல்முறை ஒரு நதி இருந்தால் நீங்கள் ஒரு குடியிருப்பை வடிவமைக்க வேண்டும் பின்னர் ஒரு மாணவர் சிந்திக்க ஆரம்பிக்கலாம் நான் இங்கே கட்ட முடியுமா வெள்ளம் வரும்போது என்ன நடக்கும் வெள்ளம் எந்த நிலைக்கு வரும் என்ன வழி நடக்க வேண்டும் பிறகு நான் எந்த வழியில் செல்ல வேண்டும் இதிலிருந்து எனக்கு எந்த நிலமும் கிடைக்குமா இவை ப்ரெய்ன்ஸ்டார்மிங் போன்றவை நீங்கள் இதைச் செய்ய வேண்டும் என்று ஒரு விதி சொன்னாலும் நீங்கள் அதை விமர்சன ரீதியாக கேள்வி கேட்க வேண்டும் இந்த அணுகுமுறை மேலும் உருவாக்கப்பட வேண்டும் நான் உங்களுக்குச் சொன்னது போல் கல்விச் செயல்பாட்டில் நாங்கள் பகுதி பகுதியாகக் கற்றுக்கொள்கிறோம் ஆனால் ஒரு அமைப்பு இவ்வாறு இணைக்கப்பட்டு ஒன்றோடொன்று இணைந்திருக்கும்போது அவை எவ்வாறு ஒன்றிணைந்து செயல்படுகின்றன என்பது மிக முக்கியம் அவை ஒன்றையொன்று சார்ந்து இருக்கின்றன ஒரு குடியிருப்பு என்பது ஒரு அமைப்பாகும் தாவரங்களை உருவாக்கிய அடிப்படை நிலப்பரப்பாக இருந்தாலும் தாவர மற்றும் விலங்கினங்களின் சுற்றுச்சூழல் பரிமாணத்தையும் உருவாக்கியது பின்னர் நீங்கள் மாறக்கூடிய பொது இட வலையமைப்பைப் பெற்றீர்கள் என்றால் உங்களிடம் பல நூற்றாண்டுகளில் மாறக்கூடிய மனைகள் அடுக்குகள் கட்டிடங்கள் இடைநிலை மட்டங்கள் உள்ளன துரதிர்ஷ்டவசமாக பல கட்டடக் கலைஞர்கள் அவர்கள் இந்த அளவை மட்டுமே நோக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அது ஒரு திட்டமிடுபவர்களின் மட்டமாக இருக்கலாம் ஒரு பேரழிவு சூழலில் இந்த செங்குத்து புரிதல் எவ்வாறு செல்கிறது என்பதைப் பார்க்க வேண்டும் பரந்தநிலை புரிதலை நுண்ணிய நிலைக்கு தெரிவிக்க வேண்டும் நுண்ணிய நிலை புரிதலை பரந்தநிலை நிலைக்கு புரிதல் வேண்டும் எனவே அந்த வகையான இடைமுகத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும் இங்கே ஹச் சாயாவின் H Chhaya சில கோட்பாடுகளையும் கொண்டு வர விரும்புகிறேன் ஒரு பகுதியிலிருந்து முழு உறவு வரை சுய வளர்ச்சி அம்சத்தைப் பற்றி அவர் இவ்வாறு பேசுகிறார் ஒரு கல்வியில் நாங்கள் பாடங்களைப் பற்றி கற்பிக்கிறோம் ஆனால் சுய பொறுப்பை எவ்வாறு உணருகிறார்கள் அவர் பிறந்த தருணம் அவருடன் தொடர்புடைய அவரது குடும்பம் பாலினம் சாதி பக்கத்து வீட்டுக்கார் இவற்றின் மூலம் முழு உலகத்துடனும் தொடர்பு கொள்கிறார் எனவே அந்த வகையில் அவர் தனது ஊருடன் தொடர்புடையவர் அவர் மாநிலத்துடன் தொடர்புடையவர் அவர் மிகவும் பரந்த அளவிலான தேசத்துடனும் பிரபஞ்சத்துடனும் தொடர்புடையவர் எனவே இங்கே ஏதாவது நடந்தால் அவர் கவலைப்படக்கூடாது என்றால் சீனாவில் அல்லது நேபாளத்தில் ஏதோ நடக்கிறது என்றால் அவர் அதை புறக்கணிப்பதில்லை எல்லாம் என்னுடன் தொடங்குகிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் இது நான் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதல்ல என்பதை புரிந்து கொள்ளும் உணர்திறன் வேண்டும் ஆனால் நாங்கள் நீங்கள் அவர்கள் அந்த இணைப்பு செயல்முறையும் ஒருங்கிணைந்த கல்வியின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நான் எப்போதும் காலம் மற்றும் இடம் ஆகியவற்றின் மூலம் உணரப்படுகிறேன் அவர் வேறு இடங்களில் பயணிக்கும் தருணங்கலில் அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அது நான் மற்றும் மாற்றம் மட்டுமே நிரந்தரம் என்று கூறுகிறது சாயா இது உலகின் ஒரு வகையான கட்டடக்கலை செயல்முறையை காலம் இடம் மற்றும் வடிவங்களை வரிசைப்படுத்தும் செயல்முறை என்று அழைக்கிறது இந்த செயல்முறை பஞ்சி கரண் என்று அழைக்கப்படுகிறது இந்த செயல்முறை வாழ்வின் நிலைகள் குறித்த யோசனையில் உலகளாவிய முழுமையில் மனிதனின் நுண்ணிய பிம்பமாகவும் பரந்த அளவிலான உலகத்தின் ஊடகமாகவும் மாறுகிறது எனவே இது என்னுடன் தொடங்குகிறது உங்கள் பொறுப்பு இன்னும் பரந்த நிலைக்கு எவ்வாறு செல்கிறது என்பது மிகவும் முக்கியமானது உங்களுடைய பங்கு என்னவென்று உங்களுக்குத் தெரியும் இதில் நானும் உங்கள் பங்கும் உடலையும் மனதையும் இவ்வாறு பிரதிபலிக்கின்றன உங்கள் உறவுகள் மற்றும் உங்கள் பங்கு பார்வையாளர் போல ஒரு ஆய்வாளரைப் போல இவ்வாறு செயல்படுகிறது அது இவ்வாறு பரிமாறிக்கொண்டே இருக்கிறது உங்களுக்குத் தெரிந்த இந்த பண்புக்கூறுகளும் இந்த முழு விஷயமும் மிகவும் தத்துவார்த்த கருத்துக்கள் அடங்கியது நான் அதை ஆழமாகப் பார்க்கவில்லை என்றாலும் கடவுளின் பிரபஞ்சம் அவர் இல்லாத மனிதனால் மட்டுமே முழுமை அடையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது முழுமையடையவில்லை எனவே எல்லாவற்றிற்கும் நாமே காரணம் ஒரு பேரழிவின் இயல்போ பேரழிவுக்கான காரணமோ என்னுடன் தொடங்குகிறது எல்லாவற்றிற்கும் நாம் பொறுப்பாளர்களாக இருப்போம் நாம் இல்லாமல் பேரழிவு என்ற கருத்து இருக்க முடியாது என்பது புரிந்து கொள்ளப்பட்டது எனவே ஒரு கல்வி செயல்பாட்டில் 3 விஷயங்கள் உள்ளன ஒன்று அறிவாற்றல் அம்சங்கள் உள ஆற்றல் செயல்பாட்டு அம்சங்கள் மற்றும் பாதிக்கும் அம்சங்கள் எனவே அறிவாற்றல் என்பது மூளையின் மூலம் நீங்கள் கற்றுக் கொள்ளும் திறன்கள் மற்றும் அறிவைப் பற்றி பேசும் மன திறன்களைப் பற்றி பேசுகிறது அதேசமயம் ஒரு உள ஆற்றல் செயல்பாட்டில் நீங்கள் கையால் எவ்வாறு கற்றுக் கொள்கிறீர்கள் மற்றும் நீங்கள் கற்றுக் கொள்ளும் திறனானது உங்கள் இதயத்திற்குள் செல்கிறது என்பது உங்களுக்குத் தெரியும் உருவாக்கப்பட்டுள்ள ஏராளமான வகைபிரித்தலில் ப்ளூமின் வகைபிரித்தல் ஒன்றாகும் ப்ளூம்ஸ் 1956ஐ உருவாக்கியுள்ளார் அங்கு குறைந்த வரிசையிலிருந்து உயர் வரிசையில் வரை ஒரு ஒழுங்கு உள்ளது மதிப்பீடு உச்சத்தில் இருந்தது ஆனால் 2002இல் அவர் தொகுப்பையும் பின்னர் உருவாக்கத்தையும் உச்சிமாநாட்டில் மேலே கொண்டு வந்தார் இப்போது தற்போதைய தலைமுறை கட்டிடக்கலையில் பல்வேறு புனையப்பட்ட மாதிரிகள் காரணமாக டிஜிட்டல் வடிவங்களைப் பற்றி மட்டும் பேசுகிறோம் அங்கு தொழில்நுட்பம் முன்னேறியுள்ளது மேலும் டிஜிட்டல் செயல்முறைகளையும் நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த செயல்பாட்டில் எதார்த்தங்களை விட்டுவிடுகிறோம் உண்மையில் CAD உருவகப்படுத்துதல் மாதிரி போன்ற பல மாதிரிகள் உள்ளன இது என் மாணவர்களில் ஒருவர் உருவாக்கியது அங்கு அவர்கள் லைட்டிங் அம்சங்களை உருவகப்படுத்த முயற்சிக்கிறார்கள் அத்துடன் உங்களுக்கு தட்பவெப்பநிலையும் தெரியும் எனவே இந்த செயல்பாட்டில் நீங்கள் ஒரு வடிவமைப்பைச் செய்யும்போது இந்த சூழலில் இது எவ்வாறு இயங்குகிறது என்பதை நீங்கள் சோதிக்க வேண்டியிருக்கும் போது ஒரு உருவகப்படுத்துதல் மட்டத்தில் அது ஒருவேளை உங்களுக்கு சில குறிப்பைக் கொடுக்கும் ஆனால் அவர் அதை எவ்வாறு ஆவணப்படுத்துவார் அதை அவர் எவ்வாறு மேற்கொள்வார் என்பதையும் பார்க்க வேண்டும் ஒரு கட்டடக்கலை கல்வி என்பது 5 ஆண்டு படிப்பாகும் இது ஒரு அடிப்படை அடித்தள விரிவாக்கம் ஒருங்கிணைப்பு மேம்பட்ட தனித்துறைப்பயிற்சி மற்றும் இறுதியாக ஆய்வு மதிப்பீடு மற்றும் அனுபவம் ஆகிய 3 Eக்கள் உடன் தொடங்குகிறது இங்கே நீங்கள் சிறிய விஷயங்களைத் தொடங்குகிறீர்கள் அதைப் பற்றிய அடிப்படை அறிவை பின்னர் நீங்கள் மேலும் விவரிக்க முயற்சிக்கிறீர்கள் ஆனால் இங்குதான் நாம் கட்டமைப்புகள் கட்டுமானம் அளவு விலை நிர்ணயம் நிதி அம்சம் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கிறோம் எனவே நாம் ஒருங்கிணைக்கத் தொடங்குகிறோம் பின்னர் மேம்பட்ட நிபுணத்துவத்திற்கு நாம் செல்கிறோம் உங்கள் கவனம் நோக்கத்தை அடைவதாக இருக்கும் ஆனால் இது போதனையில் கற்பிப்பதைப் பற்றியது மட்டுமல்ல அவர்கள் எவ்வளவு கற்றுக்கொண்டார்கள் என்பது மட்டுமல்ல ஆனால் அவர்கள் எவ்வளவு கற்றுக்கொண்டார்கள் என்பது மிகவும் முக்கியமானது நான் ஸ்னூபியை விசில் அடிக்கக் கற்றுக் கொடுத்தேன் ஆனால் நான் அவனுடைய விசிலை கேட்கவில்லை நான் அவனுக்குக் கற்றுக் கொடுத்ததை அவன் கற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னேன் எனவே இங்குதான் இடைவெளி பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும் மேலும் இது எனது மாணவர்களில் ஒருவரான விஷாலின் ஆய்வறிக்கையில் ஒன்றாகும் அவர் ஒரு ரோஹிங்கியாவின் அகதிகளை பற்றிய ஒரு திட்டத்தை உருவாக்கியுள்ளார் மேலும் அவரது படைப்புகளின் கையால் வரையப்பட்ட வரைபடங்களை காணலாம் ஒருவர் தனது பென்சிலைத் தொட்டு பலகையில் வரையும் தருணத்தில் அவரது பணியின் விவரங்களைப் பற்றி சிந்திக்க அவருக்கு அதிக நேரம் கிடைக்கும் இது ஒரு டிஜிட்டல் விஷயமாக இருந்தால் பெரும்பாலும் என்ன நடக்கிறது அவர்கள் அதன் வெவ்வேறு அம்சங்களிலிருந்து நகலெடுத்து ஒட்ட முயற்சிக்கிறார்கள் நிச்சயமாக நீங்கள் வரைவு மற்றும் வடிவமைப்பைக் கொண்டிருந்தால் அது வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இங்கே அவை அளவு மற்றும் விகிதாச்சாரத்தின் சில உணர்திறனைக் கொண்டிருக்கும் அவர்களின் கற்பனையும் படத்தில் வருவதை நான் காண முடியும் இன்று நாம் செய்து வரும் பல்வேறு கருவிகளின் காரணமாக CAD உருவகப்படுத்தும் கருவிகள் மற்றும் ஆற்றல் திறனுக்கு தக்கவாறு அமையும் நிலையில் பல கருவிகளைக் கொண்டிருக்கிறோம் நம்மிடம் எப்படியும் இது இல்லை இறுதி ஆண்டு மாணவர்கள் தாங்கள் முதல் வருடத்தில் கற்றுக்கொண்ட கை திறன்களைப் பயன்படுத்துவதில்லை இறுதியில் அவர்கள் தெரிந்ததை மறந்துவிடுகிறார்கள் இது ஒரு சிக்கல் மேலும் தளத்துடனான தொடர்புகள் மிகவும் குறைந்துவிடுகின்றன பெரும்பாலும் அவை ஒரு மேஜையில் உட்கார்ந்து விஷயங்களை உருவாக்குவதில் முடிவடையும் டிஜிட்டல் தொடர்புகளின் இந்த செயல்முறையுடனும் தளத்தின் தொடர்பு மூலமும் நீங்கள் உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன் எந்தவொரு அமெரிக்க சேர்க்கை நடைமுறையும் உலகெங்கிலும் இருந்து ஒரு தொகுப்புகளைப் பெறும்போது ஒவ்வொரு தொகுப்பும் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக இருப்பதால் அவை அனைத்தும் ஒரே மாதிரியான கருவிகள் மற்றும் செயல்முறைகளால் உருவாக்கப்பட்டவை எனவே அந்த வகையில் பன்முகத்தன்மை மற்றும் சூழல் கவனிக்கப்படவில்லை கருவிகள் எப்படி இருக்கும் டிஜிட்டல் கருவிகள் உங்கள் சிந்தனையையும் உங்கள் புரிதல் செயல்முறையையும் உங்கள் வடிவமைப்பு திறனையும் கட்டுப்படுத்துகின்றன இப்போது வந்துள்ள பயனுள்ள கருவிகளில் புவியியல் இடஞ்சார்ந்த தகவல் தொழில்நுட்பம் ஒன்றாகும் என் மாணவர்களில் ஒருவரிடமிருந்த GIS கருவிகள் மூலம் அபாயகரமான நிலச்சரிவை காணக்கூட முடியும் ஏனெனில் செயற்கைக்கோள் படங்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன ஆனால் இப்போது எந்த அளவிற்கு அந்த செயற்கைக்கோள் படங்களை B Arch மட்டத்தில் சேர்க்க வேண்டும் நாம் அதிகம் நகர திட்டமிடல் அல்லது பிராந்திய திட்டமிடல் ஆகியவற்றின் பெரிய அளவிலான திட்டங்களை நாங்கள் திட்டமிடுகிறோம் அவர்களுக்கு GIS ஏற்கனவே பாடத்திட்டத்தில் உள்ளது எனவே அந்த வகையில் வடிகால் தளவமைப்புகள் மற்றும் அபாயகரமான நிலச்சரிவின் தீவிரம் பற்றிய வரைபடங்களைப் பெறுவது அவர்களுக்கு உதவியாக இருந்தது இதனால் ஒட்டுமொத்த அசல் புரிதலும் உங்களுக்குக் கிடைக்கும் மேலும் GIS ஒரு பயனுள்ள கருவியாகும் ஆனால் நீங்கள் எந்த அளவிற்கு பயன்படுத்த வேண்டும் இந்த அளவிலான அளவை பரந்த அளவிற்கு ஒருவர் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் அது உங்கள் தளத்திற்கு செல்லும் தருணத்தில் இந்த தகவல் எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும் இங்குதான் இடைவெளி வரும் இடமாக நான் நினைக்கிறேன் எனவே உள ஆற்றல் செயற்பாடு திறன்களைப் பற்றி நாம் கூறும்போது போபாலில் இந்திரா காந்தி ராஷ்டிரிய மனவ் சங்கராலயாவின் உதவியுடன் நாங்கள் செயல் விளக்கமளித்துள்ளோம் இது 3 மணிநேரத்தில் யெருகுலா பழங்குடியினரால் கட்டப்பட்ட பேரிடர் தங்குமிடம் எனவே நாங்கள் அவர்களை பொருட்கள் வாங்க செய்தோம் ஆந்திராவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு தொழிலாளர்களை சேர்த்தோம் பின்னர் நாங்கள் அவர்களை இங்கு அழைத்து வந்தோம் நாங்கள் செயல் விளக்கமளித்தோம் இந்த செயல்பாட்டில் நடந்தது என்னவென்றால் 3 மணி நேரத்தில் ஒரு இலகுரக குடிசையை கூட உருவாக்க முடியும் என்று மாணவர்கள் அறிந்திருக்கிறார்கள் இது மிக விரைவானது என்று உங்களுக்குத் தெரியும் எனவே இது மிகவும் பூர்வீகமானது ஆனால் அந்த திறமையை ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் நான் ஆக்ஸ்போர்டில் ஒரு மாணவனாக இருந்தபோது பல்வேறு தொழில்நுட்பங்களைச் சோதிக்க மாற்று தொழில்நுட்பங்களுக்கான மையத்திற்கு எனது ஆசிரியர்கள் எங்களை அழைத்துச் சென்றுள்ளனர் உள்ளூர் தொழில்நுட்பங்களை எவ்வாறு செயல்படச் செய்யலாம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இது எல்லாமே மாணவர்கள் மனதில் என்றென்றும் இருக்கும் கைகூடும் பயிற்சிதான் மேலும் நான் எனது ஆராய்ச்சியைச் செய்யும்போது என்னுடன் B Arch மாணவர்களில் சிலரை ஈடுபடுத்திக் கொண்டேன் நான் அவர்களை கிராமங்களுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் அவர்கள் கிராமவாசிகளுடன் பழகுவார்கள் அவர்கள் பல்வேறு சபை மேம்பாட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் கிராமவாசிகளுடன் வாழ்வது மற்றும் அவர்களின் சிரமங்களை அறிந்துகொள்வது நிறைய விவாதங்களில் ஈடுபடுவது ஒரு மூன்றாவது கண்ணைத் திறந்துள்ளது அதற்கு முன்பு அவர்கள் அனைவரும் ஒரு வித்தியாசமான சூழலைக் கற்பனை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் அதனுடன் தொடர்பு கொள்ளத் தொடங்கியபோது அது அவர்களுக்கு மிகவும் வித்தியாசமான அனுபவத்தை தந்தது இதேபோல் நான் உருவாக்கிய சில விஷயங்களும் உள்ளன நம்மிடம் படிக்க நிறைய தகவல்கள் உள்ளன ஆனால் எவ்வளவு படிக்க வேண்டும் எவ்வாறு ஒருங்கிணைக்க வேண்டும் இது ஒரு மிக முக்கியமான அம்சமாகும் துரதிர்ஷ்டவசமாக ஒவ்வொரு பாடத்திற்கும் DRR மற்றும் சிறப்பாக உருவாக்குதலில் வாசிப்புப் பொருட்களின் பற்றாக்குறை உள்ளது தலைப்பு மூலம் நாம் இவற்றை உருவாக்கும் மிகப்பெரிய தேவை உள்ளது அதனால் நான் செய்ய முயற்சிக்கிறேன் நான் குழுக்களுக்கு வெவ்வேறு தலைப்புகளைக் கொடுத்து அதைப் பற்றிய பல தகவல்களைத் தொகுக்க அனுமதிக்கிறேன் பின்னர் நாள் முடிவில் நான் ஒரு வாசிப்புப் பொருளை தொகுக்கிறேன் இது ஸ்வீடனின் காலநிலை நிலைமைகள் பற்றிய ஒரு விஷயமாக இருந்தது எனவே அந்த வகையில் நான் பலவிதமான தலைப்புகளைக் கொடுத்துள்ளேன் நாளின் முடிவில் அது ஒரு பெரிய சுவரொட்டி போன்ற இந்த வாசிப்புப் பொருள் அனைத்தையும் ஒரு பெரிய சுவரொட்டியாக புரிந்துகொள்கிறோம் இது நாங்கள் விளையாடிய மற்றொரு முக்கியமான நுட்பமாகும் இது DRRக்காக செய்தவற்றில் ஒரு பங்கு எனவே போபாலின் SPAஇல் உள்ள B திட்ட மாணவர்களுக்காக நாங்கள் என்ன செய்தோம் அது ஒரு கிராமம் அணைக்கு அடியில் உள்ள வெள்ளம் சூழ்ந்த பகுதி என்று ஒரு பேரழிவு சூழலின் பணியை அவர்களுக்கு வழங்கினோம் பின்னர் அவர்களை சிறிய குழுக்களாக உருவாக்கி பின்னர் நாங்கள் சமூகம் பொறியாளர்கள் திட்டமிடுபவர் கட்டிடக் கலைஞர் தன்னார்வ தொண்டு நிறுவனம் மாவட்ட சேகரிப்பாளர்கள் போன்ற பாத்திரங்களை அவர்களுக்கு ஒதுக்கினோம் எனவே ஒரு பயனாளிகளின் குழு உள்ளது ஒரு வழங்குநர் குழு உள்ளது ஒரு தொழில்நுட்ப குழு உள்ளது அவர்கள் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியுள்ளது எனவே இந்த மக்கள் அனைவரும் உண்மையில் அதன் உண்மையான அம்சங்களை ஒரு மெய்நிகர் புரிதலில் விவாதிப்பார்கள் உண்மையில் மாணவர்கள் கூட ஒரு மாதிரியை எவ்வாறு உருவாக்கி என்னிடம் கொண்டு வந்தார்கள் என்பதைப் பார்ப்பது மிக முக்கியமானது இதைதான் நாம் முன்மொழிய விரும்புகிறோம் இங்குதான் அவர்கள் இயக்குனருடன் எதிர் வாதிடுகிறார்கள் அவர்கள் எவ்வாறு நிதி பெறும் முறையை கண்டறிய முடியும் அவர்கள் எப்படி சமூகம் மற்றும் தொழில்நுட்ப வழங்குநர்கள் இடையே கூட்டுறவை உருவாக்க முடியும் இது எல்லாம் விவாதிக்கப்பட்டது ஏனென்றால் நீங்கள் வேறு ஒருவராக உங்களை கற்பனை செய்துகொள்ளும்போது பல நடைமுறை சூழ்நிலைகளைப் பற்றி நீங்கள் நினைக்கிறீர்கள் இது நான் காணக்கூடிய வெற்றிகரமான ஒன்றாகும் மற்றொரு கருத்தும் உள்ளது இதை கற்பிப்பதற்கு நான் சிறப்பாகப் பயன்படுத்தினேன் நான் அவர்களுக்கு ஒரு குழுவில் 2 2 நபர்களைக் கொடுத்தேன் பின்னர் மீண்டும் கட்டியெழுப்ப மைக்கேல் லியோன்ஸ் மற்றும் தியோ ஷில்டர்மேன் ஆகியோரின் படைப்புகள் மீண்டும் சிறப்பாக உருவாக்குதலில் ஒரு அத்தியாயம் இவற்றைப் படித்து பகுப்பாய்வு செய்து அவர்களின் புரிதலைப் பற்றி ஒரு விமர்சன மறுஆய்வு செய்யச் சொன்னேன் அதனால் நான் என்ன செய்கிறேன் நான் முதலில் இதை மீண்டும் உருவாக்க முயற்சிக்கிறேன் இதை முதலில் நான் நிரப்பாமல் ஒரு வெற்று பகுதியாக ஒரு வரிவடிவமாக கொடுக்கிறேன் பின்னர் நான் அவர்களுக்கு ஒவ்வொறு பகுதியாக தருகிறேன் இது உண்மையில் எனது கரும்பலகையாகும் எனவே நாம் பெறும் விவாதங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் கற்றுக்கொண்டவைகளை இந்த பகுதியில் சுருக்கமாகக் கேட்க நான் முயற்சிக்கிறேன் அதனால் அவர்கள் சுருக்கமாகக் கூறும் தருணத்தில் இதைத் தெரிவிக்கும் முக்கிய வார்த்தைகள் என்ன என்பதை வைத்திருக்கும்படி அவர்களிடம் கேட்டேன் அந்த வகையில் நீங்கள் ஒரு மிக முக்கியமான சொற்களை அல்லது பாதுகாப்பு தழுவல் பாரம்பரிய அறிவு ஆகியவற்றைக் காணலாம் அந்த விஷயங்கள் அனைத்தும் படத்தில் வருவதை நீங்கள் அறிவீர்கள் இது மீண்டும் சிறப்பாக கட்டமைப்பதை தெரிவிக்கிறது அதைதான் நான் முயற்சிக்கிறேன் பின்னர் நாங்கள் அவர்களிடம் ஒரு பெரிய சுவரொட்டியைக் கேட்கிறோம் அந்தச் செயல்பாட்டில் என்ன நடக்கிறது அவர்கள் அத்தியாயத்தைப் படித்து அதை மறந்துவிடாமல் அதைச் சுருக்கமாகக் கூறுவார்கள் அவர்கள் அதை சித்தரிப்பார்கள் அது அவர்களுக்கு ஒரு நினைவகமாக மாறும் இப்போது நீங்கள் இங்குள்ள அனைத்து வட்டங்களையும் பார்த்தால் இவை அனைத்தும் காப்பீடாக இருந்தாலும் பங்கேற்பாக இருந்தாலும் இந்த விஷயங்கள் அனைத்தும் நாம் கற்றுக்கொண்ட பல்வேறு கருவிகள் ஆகும் எனவே இதேபோல் பட்டறையின் முடிவும் இப்படி இருக்கும் எனவே மிக முக்கியமாக இதில் கென்யா பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா அல்லது துருக்கி சீனா லிமா பெரு போன்ற பல்வேறு புவியியல் நிலைகளை உள்ளடக்க முயற்சிக்கிறேன் எனவே அவர்கள் எவ்வாறு ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் எவ்வாறு எதிர்கொண்டார்கள் என்ன வகையான கருவிகள் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் வெற்றிகரமான விஷயங்கள் என்ன எது இல்லை என்பது தெரிந்தது எனவே நான் பல்வேறு முறைகளை வெளிப்படையாக உருவாக்க முயற்சிக்கிறேன் இவை அனைத்தும் எனது சோதனை மற்றும் பிழை செயல்முறை ஆகும் நானும் கற்றுக் கொண்டிருக்கிறேன் மேலும் சில கருவிகள் வெற்றிகரமாக இருந்ததை நான் உணர்ந்தேன் இங்கே இந்த அறிவாற்றல் பயனுள்ள உள ஆற்றல் செயல்பாட்டு திறன்களை நான் ஒரு சீரான முறையில் அணுக முயற்சித்தேன் ஏனென்றால் இவை கோட்பாடுகள் மற்றும் கருத்துக்கள் மட்டுமல்ல நீங்கள் அதை வார்த்தையிலும் மென்பொருள் கருவிகளிலும் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அதை ஒருவர் எவ்வாறு விமர்சன ரீதியாக பார்க்க முடியும் ஒன்று காலம் வாரியாக அவர்கள் அதை எப்படிப் பார்க்கிறார்கள் நிர்வாகக் கண்ணோட்டத்தால் அவர்கள் அதை எப்படிப் பார்த்தார்கள் ஒரு ஒருங்கிணைந்த முன்னோக்கை அவர்கள் எப்படிப் பார்க்கிறார்கள் நாள் முடிவில் ஒரு கற்றல் முன்னோக்கு உருவாகிறது எனவே சிறப்பாக மீண்டும் உருவாக்குதலில் எவ்வாறு கற்பிப்பது என்பதில் இதை நான் முன்வைக்க விரும்புகிறேன் மிக்க நன்றி